சி சர்க்யூட் வரை முடித்துள்ளோம் இப்போது ஏசி சர்க்யூட் ஐ தொடங்குவோம் முதலில் நாம் சிங்கிள் ஃபேஸ் ஏசி சர்க்யூட் ஐ எடுத்துக் கொள்வோம் பின்னர் ரெசோனன்ஸ் மற்றும் ஏசி சர்க்யூட்க்கான மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்பர் தியரம் ஆகியவற்றிற்கு செல்வோம் பின்னர் நமது த்ரீ ஃபேஸ் ஏசி சர்க்யூட் ஐ எடுத்துக்கொள்வோம் அதன் பிறகு நாம் சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்பார்மர் மற்றும் அதன் சுருக்கமான அறிமுகத்தில் அனைத்தும் விவாதிக்கப்பட்டுள்ளன பின்னர் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் இயந்திரம் உள்ளது அங்கே ஈக்வலேன்ட் சர்க்யூட் மற்றும் சில எடுத்துக்காட்டுகள் வரை அதற்குப் பிறகு டி சி இயந்திரம் முக்கியமாக டி சி மோட்டார் இருக்கும் எனவே முதலில் நாம் சிங்கிள் ஃபேஸ் ஏசி சர்க்யூட்டில் தொடங்குவோம் சிங்கிள் ஃபேஸ் ஏசி சர்க்யூட்டைத் தொடங்குவதற்கு முன் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் ஈ எஃப் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்பதை பற்றிய சில அடிப்படை விஷயங்களை பார்க்க வேண்டும் கணிதம் மற்றும் பிற விஷயங்களைக் கொடுப்பதற்கு முன் இரண்டு காந்த போல்களை கொண்டிருப்பதாக வைத்துக்கொள்வோம் இது N போல் ஆகும் இது S போல் ஆகும் மற்றும் ஒரு காயில் உள்ளது இது காயிலின் ஒரு பக்கம் இது காயிலின் மறுபக்கம் இது தான் பக்கம் A மற்றும் இது பக்கம் B ஆகும் இது ப்ரைம் நம்பர் என்று அழைக்கப்படுகிறது இந்த காயில் எதிரெதிர் திசையில் சுழல்கிறது இது இங்கே காட்டப்பட்டுள்ளது வரைபடத்தில் என்ன வரையப்பட்டு இருந்தாலும் அது உண்மையில் ஹாரிசான்டல் நிலையில் உள்ளது எனவே ஃப்ளக்ஸ் உண்மையில் N முதல் S துருவத்திற்கு கீழ்நோக்கி செல்கிறது இது காயிலின் ஒரு பக்கம் இது காயிலின் மறுபக்கம் இது ஒரு ஒற்றை டேர்ன் என்று கருதி மற்றும் சரியான வோல்டேஜ் உருவாக்கப்படுகிறதா என்பதற்காக அதனுடன் ஒரு ரெசிஸ்டர் இங்கே இணைக்கப்பட்டுள்ளது ரெசிஸ்டர் கரண்ட் curren0t சரியாகப் பாயும் வகையில் இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த மட்டத்தில் நமக்கு ஆர்வம் இல்லை ஒரே விஷயம் என்னவென்றால் ஈ எஃப் எவ்வாறு சரியாக உருவாக்கப்படுகிறது என்பதில்தான் நமக்கு ஆர்வம் எனவே இது ஒரு ஹாரிசான்டல் நிலையாக இருக்கும்போது இது காயிலின் இந்த பக்கமும் ஆகும் இது உண்மையில் நாம் ஃப்ளக்ஸ் என்று அழைக்கும் பகுதிக்கு வெளியே இருக்கும் ஏனெனில் இது அடிப்படையில் N மற்றும் S க்கு இடையில் உள்ளது ஒரு நிலையான காந்தப்புலம் ஆனால் இந்த காயில் சுழலும் போது அது ஃப்ளக்ஸை வெட்டுகிறது இது தான் நமது ரெபெரென்ஸ் நிலை எனவே ஹரிசான்டல் நிலையில் இருக்கும் போது ஃப்ளக்ஸ் இணைப்பு இருக்காது அதாவது இந்த வரைபடத்தை இங்கிருந்து பார்த்தால் இந்த பக்கம் A மற்றும் அந்த பக்கம் B ஆகும் இந்த வழியில் சுழலும் போது இது எடுக்கப்படுகிறது இது படத்தில் காட்டப்பட்டுள்ளது θ என்ற கோணத்தில் நகர்த்தப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் θ ω t ஆனால் இது இந்த பக்கமாக இருக்கும்போது இது ஒரு நடத்துனராக இருப்பதைப் போலவே இருக்கும் இது இந்த பக்கம் A மற்றும் இந்த பக்கம் B எனவே ஹரிசான்டல் நிலை இந்த பக்கம் A என்றும் இந்த பக்கமாக இருக்கும்போது B என்றும் இருக்கும் இந்த நிலையில் இருக்கும் போது இந்த ஃப்ளக்ஸ் வருகிறது இது N பக்கத்திலிருந்தும் மற்றும் இது S பக்கத்திலிருந்தும் வருகிறது இந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கும் போது இது ஒரு ஹரிசான்டல் நிலை ஆகும் அங்கே குறைந்த ஃப்ளக்ஸ் இருக்கும் அல்லது அது ஃப்ளக்ஸை கசிய விடாது எனவே இந்த நிலையில் ஈ எஃப் தூண்டப்பட்ட நிலையில் 0 ஆக இருக்கும் இது வரை படத்தில் காட்டப்பட்டுள்ளது இது எதிர் எதிர் திசையில் சுழல்கிறது மற்றும் θ என்ற ஒரு கோணத்தை உருவாக்குகிறது எனவே இது அங்குலர் வேகம் ω என சொல்லுவோம் பின்னர் θ ω t ஆகும் இது இயற்பியலில் இருந்து வருவது இது தான் இந்த பக்கம் A என்றும் இந்த பக்கம் B என்றும் அழைக்கப்படுகிறது இந்த காயிலின் அகலம் அதாவது தூரம் B க்கு சமமாக இருக்கும் அதாவது A முதல் B வரை எனவே இதை காயிலின் அகலம் என்று அழைக்கிறார்கள் எனவே இது B மற்றும் காயிலின் நீளம் இது l ஆகும் எனவே இந்த ஒரு செவ்வகமாக இருந்தால் அதன் பரப்பளவு l b அது l ஆக இருக்கும் இது காயிலின் பரப்பளவு ஆகும் இது சென்டிமீட்டரில் இருந்தால் சென்டிமீட்டர்2 அது மீட்டரில் இருந்தால் மீட்டர்2 இல் வைக்கவும் எனவே இது தான் பரப்பளவு A l க்கு சமமாக இருக்கும் இது ஏதோ ஒரு θ என்ற கோணத்தில் உள்ளது மற்றும் இது மையம் ஆகும் அது சுழல்கிறது எனவே இது உண்மையில் இந்த அகலத்தில் சுழல்கிறது அதாவது இது டயாமீட்டர் b உடன் ஒரு வட்டத்தை உருவாக்குகிறது ஏனெனில் இது தான் அகலம் அது சுழலும் போது அது ஒரு டயாமீட்டர் B ஐ உருவாக்குகிறது இது ஒரு வட்டம் ஆகும் அங்கு வட்டம் ஒன்று வரையப்படுகிறது எந்த நேரத்திலும் அங்கே டேன்ஜெண்ஷியல் வெலாசிட்டி இருக்கும் எனவே எங்கும் இந்த புள்ளி A மற்றும் இது L மற்றும் இது வெர்டிகல் கூறு ஆகும் A N என்பதை வெர்டிகல் கூறு என்று கூறுகிறோம் பின்னர் இது நார்த் மற்றும் இது வெறும் A N இதில் என்று எந்த கலவையும் இருக்கக்கூடாது இது நார்த் போல் அல்லது எதுவோ அல்ல அது வெறும் A N இது M மற்றும் இது O ஆகும் இந்த O இது தான் தோற்றம் அல்லது மையம் ஆகும் மற்றும் இந்த கோணம் θ மற்றும் இது 90 டிகிரி ஆகும் இந்த புள்ளியில் கோணம் θ ஆகும் காயில் இந்த நிலையில் இருந்தால் அது 90 டிகிரிக்கு சுழலும் அதாவது இந்த நிலை A இங்கே வரும் இது B இந்த புள்ளி இங்கே வரும் அப்போது அதற்கு ஒரே ஒரு டர்ன் இருக்கும் என்று நாம் அறிகிறோம் எல்லா ஃப்ளக்ஸ் ம் அதனுடன் இணையும் மற்றும் உருவாக்கப்படும் வோல்டேஜ் அதிகபட்சமாக இருக்கும் மீண்டும் அது நகர்கிறது மீண்டும் வரும் போது A இதற்கு வரும் B யும் இதற்கு வரும் இது இந்த வழியில் சுழல்கிறது இது A மற்றும் இது மீண்டும் B ஆகும் அந்த நேரத்தில் அது ஹாரிசான்டல் நிலையில் இருக்கும் வோல்ட்டேஜ் உருவாக்கம் 0 ஆக இருக்கும் இது ஒரு சுழற்சி செயல்முறை ஆகும் ஏனென்றால் நேரடியாக அந்த சைனூசாய்டல் அல்லது கரண்ட் அலைகளை நேரடியாக கொடுத்தால் உணர்வுகள் சற்று வித்தியாசமாக இருக்கும் எனவே அதனால் தான் முதலில் இந்த மாதிரியான விஷயங்களைத் தொடங்கினோம் அடுத்து உருவாக்கப்படும் வோல்டேஜ் ஐ பார்த்தால் லூப்பின் ஒரு பக்கத்தில் உருவாக்கப்படும் ஈ எஃப் என்பது Blvsin ஆகும் இது உண்மையில் உயர் நிலை இயற்பியலில் இருந்து நாம் கற்றது ஆகும் எனவே காயில் ஒரு நிலையான காந்தப்புலத்தில் சுழலும் போது லூப்பின் ஒரு பக்கத்தில் ஈ எஃப் உருவாக்கப்படும் அது ஒரு லூப் ஆகும் B ஒரு காயில் ஆகும் இது Bl v sin θ ஆகும் எனவே B உண்மையில் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஆகும் அது டெஸ்லா அல்லது வெபர் பெர் i32 மற்றும் l ஆகும் இது l என்பது காயிலின் நீளம் ஆகும் B என்பது டேன்ஜெண்ஷியல் வெலாசிட்டி ஏனெனில் B ω t ஆகும் இதை பின்னர் பார்ப்போம் இது sin θ ஆகும் இது Bl v sin θ வோல்ட் மற்றும் இந்த பக்கம் காயிலின் ஒரு பக்கம் இது காயிலின் மற்றொரு பக்கம் எனவே இரண்டு பக்கங்களிலும் உருவாக்கப்பட்ட மொத்த ஈ எஃப் 2 Bl v sin θ வோல்ட்டுகளாக இருக்கும் இங்கு v என்பது கண்டக்டரின் டேன்ஜெண்ஷியல் வெலாசிட்டி ஆகும் எனவே அது b2 ஆக இருக்கும் அதாவது b2 என்றால் ரேடியஸ் ஆகும் இது டயாமீட்டர் b என்பது சுற்றும் போது அடிப்படையில் அகலம் ஆகும் இது உண்மையில் டயாமீட்டர் ஆகும் ஆகவே b என்பது நாம் டயாமீட்டர் என்று அழைப்பதற்கு சமம் ஆகும் இது அடிப்படையில் b2 என்பது ரேடியஸ் ஆகும் எனவே ω b என்பதில் b என்பது அடிப்படையில் 2 π n r க்கு சமம் எனவே n r மற்றும் r ஆகியவை b2 க்கு சமம் இதுதான் b2 எனவே அதனால்தான் 2 π n r எனவே அது B2 ஆகும் அது வினாடிக்கு π b n i3 க்கு சமம் இது தான் டேன்ஜெண்ஷியல் வெலாசிட்டி n க்கு வினாடிக்கு r p s ரெவலூஷன் பெர் ஸ்பீட் கொடுக்கப்படுகிறது b என்பது i3 இல் லூப்பின் அகலம் l என்பது i3 இல் லூப்பின் ஒரு பக்கத்தின் நீளம் மற்றும் B ஃப்ளக்ஸ் டென்சிட்டி க்கு சமம் அது டெஸ்லா அல்லது வெபர் பெர் i32 AI லூப்பின் பரப்பளவு l b க்கு என்பது நாம் சொன்னதற்கு சமம் இதை நாம் 2i 3 2i 3 மற்றும் பல என்று நாம் அழைக்கிறோம் இந்த கணித வெளிப்பாட்டில் a என்பது i 3 2i 3 i 3 2 இல் இருக்கும் இது உயர் வகுப்பு இயற்பியலில் இருந்து நாம் கற்றது இப்போது லூப்பில் உருவாக்கப்படும் e என்ற இந்த ஈ எஃப் சிறியதாக இருக்கும் e என்பது 2 π B A n sin θ க்கு சமம் இந்த வெளிப்பாட்டில் என்ன செய்வது இந்த வெளிப்பாட்டில் என்ன செய்வது என்பதை தெளிவுபடுத்துகிறேன் இந்த வெளிப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ள Bl v sin θ என்பது நமக்கு தெரியும் அதில் b π b n ஐ இந்த வெளிப்பாட்டில் வைத்தால் அது 2 Bl π B n என்று ஆகும் அது B க்கு சமம் பின்னர் sin θ எனவே l B இந்த l மற்றும் B ஆகியவை A க்கு சமம் மற்றும் இந்த வெளிப்பாட்டில் வைக்கப்படுகின்றன பின்னர் அது 2 π B a n sin θ வோல்ட் ஆக மாறும் இந்த விஷயத்தில் இது 2 π B A N sin θ வோல்ட் ஆகும் இப்போது லூப்பை ஒரு காயில் என்று வைத்துக்கொள்வோம் அப்போது அது n எண்ணிக்கையிலான டேர்ன்ஸ் களைக் கொண்டிருக்க வேண்டும் பின்னர் உருவாக்கப்பட்ட மொத்த ஈ எஃப் என்பது காயிலில் 2 π B A ஆக இருக்கும் இந்த டேர்ம் ஐ பெருக்கவும் இந்த டேர்ம் ஐ N ஆல் பெருக்கவும் N என்பது மொத்த டேர்ன்ஸ் களின் எண்ணிக்கை ஆகும் எனவே இது 2 π B N ஆக n sin θ வோல்ட்டுகளாக இருக்கும் எனவே நாம் உருவாக்கிய ஈ எஃப் ஆன Em இன் அதிகபட்ச மதிப்பு 2 π B n N ஆக இருக்கும் இது தான் உருவாக்கப்பட்ட அதிகபட்ச ஈ இந்த அளவு வோல்ட்டுகளை சரியாக வைக்கலாம் எனவே காயிலில் உருவாக்கப்படும் ஈ எஃப் இன் உடனடி மதிப்பு e Em sin θ என இருக்கும் அது 2 π B A N n sin θ வோல்ட் என்பதற்கு சமமாக இருக்கும் t வினாடியில் θ என்பது அங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும் இந்த விஷயத்தில் இந்த காயில் நகர்கிறது இது சுழல்கிறது எனவே θ சுழல்கிறது எனவே θ உண்மையில் ω t க்கு சமம் அது 2 π n t ஆகும் ஏனெனில் அது சுழல்கிறது இதன் பொருள் என்னவென்றால் θ to t ஆகும் அதாவது 2 π n t என்பது விநாடிக்கு அங்குலர் வெலாசிட்டி ரேடியன் பெர் செகண்ட் ஆகும் இது தான் இந்த சமன்பாடு ஆகும் இந்த சமன்பாடு Em என எழுதப்படலாம் பின்னர் sin ω t என எழுதலாம் ஏனெனில் θ ω t ஆகும் நாம் θ வை ω t ஆல் மாற்றுகிறோம் ஏனெனில் இது Em எனவே e என்பது Em sin ω t க்கு சமம் எனவே இது சைனூசாய்டல் வோல்டேஜ் க்கான வெளிப்பாடு ஆகும் எனவே e என்பது Em sin ω t க்கு சமம் Em என்பது உருவாக்கப்படும் வோல்டேஜ் க்கான அதிகபட்ச மதிப்பு ஆகும் இது சைனூசாய்டல் ஈ எஃப் ஆகும் ஆரம்பத்திலிருந்தே நாம் இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் நாம் ஃபேஸ் அல்லது இன்னொரு பாடத்திற்கு செல்வதை விட புதிதாக ஆரம்பித்தோம் முதலில் நாம் இதைச் செய்ய வேண்டும் ஏனென்றால் காம்ப்ளக்ஸ் நம்பர் மீண்டும் மீண்டும் இங்கே ஈடுபடுத்தப்படும் எனவே E இப்போது Em sin ω t என்பதற்கு சமம் ஆகும் இதை ப்ளாட் செய்தால் இது 0 முதல் 2 π வரை இருக்கும் இது 1 சுழற்சியை சரியாக முடிக்கிறது ஏனெனில் இது இப்படியே சென்று இது போன்று தொடர்ந்து தொடர்கிறது எனபது θ ω t க்கு சமம் இது தான் அதிகபட்ச மதிப்பு Em மற்றும் இந்த பக்க ப்ளாட்டில் உண்மையில் E என்பது இதற்கு அதிகபட்ச மதிப்பு மற்றும் இந்த பக்கம் இது தொடர்கிறது எனவே இந்த பக்கம் Em இந்த பக்கம் Em மற்றும் இது 0 இது π 2 இது π இது 2 π ஆகும் எனவே θ என்பது ω t க்கு சமம் இது ஒன்றிற்கான அல்ல ஏனென்றால் N போல் S போல் ஒரு ஜோடி போல் களை பார்க்கலாம் ஒரு ஏசி ஜெனரேட்டரில் N போலும் S போலும் இருக்கும்போது அதற்கு p ஜோடி போல் இருந்தால் என்ன செய்வது நம்மிடம் N போல் மற்றும் S போல் உள்ளன இது ஒரு ஜோடி போல் ஆகும் எனவே இது p 1 க்கு சமம் ஏனென்றால் நாம் ஒரு ஜோடியை எடுத்துக்கொள்கிறோம் 2 2 போல் அல்லது 4 போல் அல்ல நாம் ஒரு ஜோடி போல் எடுத்து கொள்கிறோம் ஆரம்பத்தில் இங்கே N போல் ஆக இருந்தால் அது S போல் N போல் S போல் இது இப்படி சுழல்கிறது எனவே இங்கே p என்பது 2 க்கு சமம் அதாவது இரண்டு ஜோடி போல் உள்ளன இங்கே இது N S N S எனவே p என்பது 2 ஜோடி போல் க்கு சமம் அதை விட அதிகமாகவும் கூட இருக்கலாம் அது ஒரு பொருட்டல்ல நாம் இங்கே பேசும்போது போலின் எண்ணிக்கைக்கு பதிலாக ஜோடி போல்களை பற்றி பேசுகிறோம் போலின் எண்ணிக்கையை சொன்னால் இந்த விஷயத்தில் p என்பது 2 க்கு சமம் ஆனால் ஜோடி போல்களை பற்றி பேசும்போது அது 1 மற்றும் 1 ஒன்றாக இருக்கும் எனவே இது 1 ஜோடி போல் ஆகும் இது N மற்றும் S ஆகும் இங்கே இந்த p என்பது 2 க்கு சமம் ஏனெனில் 2 ஜோடி போல் இருக்கின்றன எனவே அது அப்படியானால் ஒரு ஏசி ஜெனரேட்டராக இருந்தால் அதில் p ஜோடி போல் இருந்தால் அது வேகம் மற்றும் n r p s ஆகும் ஃப்ரீக்வன்சி f என்பது நம்பர் ஆப் சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் என கொடுக்கப்படும் ஃப்ரீக்வன்சி நமது இந்திய அமைப்பில் 50 ஹெர்ட்ஸ் ஆகும் இங்கே உண்மையில் 50 ஹெர்ட்ஸ் பொதுவாக இந்தியா மற்றும் பெரும்பாலான நாடுகளில் நடைமுறையில் உள்ளது அமெரிக்கா கனடாவில் இது 60 ஹெர்ட்ஸ் மற்றும் ஜப்பானில் 60 ஹெர்ட்ஸ் மற்றும் 50 ஹெர்ட்ஸ் இரண்டும் உள்ளன ஆனால் இந்தியாவில் 50 ஹெர்ட்ஸ் 50 ஹெர்ட்ஸ் என்றால் 50 சைக்கிள் பெர் செகண்ட் ஆகும் இது தான் ஃப்ரீக்வன்சி ஆகும் எனவே 50 சைக்கிள் பெர் செகண்ட் ஆகும் எனவே இந்த விஷயத்தில் f என்பது நம்பர் ஆப் சைக்கிள் பெர் செகண்ட் அதாவது 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி என்றால் அது 50 சைக்கிள் பெர் செகண்ட் இது 1 சைக்கிள் என்பதை எவ்வாறு காட்டுவது சைனூசாய்டல் வேவ்பார்ம் இருந்தால் அது 1 வினாடியில் இதுபோன்ற 50 சைக்கிள்களை நிறைவு செய்யும் பின்னர் 1 சைக்கிள் 150 வினாடி என்று கணக்கிடப்படும் அதாவது 0 02 வினாடி ஆகும் இப்போது கேள்வி என்னவென்றால் நம்பர் ஆப் சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் f ஆகும் இதை நம்பர் ஆப் சைக்கிள் பெர் ரெவலூஷன் நம்பர் ஆப் ரெவலூஷன்ஸ் பெர் செகண்ட் என எழுதலாம் நம்பர் ஆப் சைக்கிள்ஸ் பெர் ரெவலூஷன் நம்பர் ஆப் ரெவலூஷன்ஸ் பெர் செகண்ட் என எழுதலாம் இது நம்பர் ஆப் ரெவலூஷன் பெர் செகண்ட் இந்த விஷயத்தில் என்ன நடக்கும் இது அடிப்படையில் ரத்து செய்யப்படும் இது நம்பர் ஆப் சைக்கிள் பெர் செகண்ட் ஆக மாறும் அதனால்தான் சைக்கிள் பெர் ரெவலூஷன் நம்பர் ஆப் ரெவலூஷன் பெர் செகண்ட் என எழுதுகிறோம் நம்பர் ஆப் ரெவலூஷன் பெர் செகண்ட் என்பது உண்மையில் அது ஜோடி போல் களின் எண்ணிக்கையாக இருக்கும் எனவே 1 ஜோடி போல் இருந்தால் அது நம்பர் ஆப் சைக்கிள் பெர் ரெவலூஷன் என்று அழைக்கப்படும் இது 1 ரெவலூஷன் பெர் சைக்கிள் ஐ உருவாக்கும் அதாவது இது ஒரு எலெக்ட்ரிகல் விஷயம் என்று நமக்கு தெரியும் இங்கே N போல் மற்றும் S போல் தான் இங்கே நாம் N S N S என்று எழுதியுள்ளோம் இது எலெக்ட்ரிகல் விஷயம் என்றாலும் அது ஒரு சுழற்சியை உருவாக்கும் அது N மற்றும் S போல் ஆக இருந்தால் அது 1 சைக்கிள் பெர் செகண்ட் ஆகும் ஆனால் அது 2 ஜோடி போல் கொண்டிருந்தாலும் அது 360 டிகிரி சுழற்சியை கொண்டிருக்கும் என்று கூறினாலும் ஆனால் எலெக்ட்ரிகல் ரீதியாக அது முடியாது எனவே எலெக்ட்ரிகல் ரீதியாக இதற்கு இது 2 சுழற்சிகள் இருக்கும் இங்கே p என்ன என்று பார்த்தால் அது நம்பர் ஆப் சைக்கிள் பெர் ரெவலூஷன் எனவே நம்மிடம் 1 ஜோடி போல்ஸ் இருந்தால் அது 1 சைக்கிள் பெர் ரெவலூஷன் ஐ உருவாக்கும் ஏனெனில் அது எலக்ட்ரிக்கல் அளவு நாம் மெக்கானிக்கல் விஷயத்தைப் பார்க்கவில்லை எலக்ட்ரிக்கல் விஷயமான NS N S ஐப் பார்க்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் அதாவது அந்த வரைபடத்தில் 2 ஜோடி போல்ஸ் உள்ளன இது எலக்ட்ரிக்கல் அல்லது மெக்கானிக்கல் ரீதியாக 360 டிகிரி சுழலும் என்றாலும் இது அடிப்படையில் 2 சைக்கிள் நிறைவு செய்யும் ஏனெனில் இது N S மற்றும் N S ஐ ஸ்வைப் செய்யும் இந்த ஸ்வைப் ஐ இணைக்க வேண்டும் எனவே அதனால்தான் நம்பர் ஆப் சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் என்பது நம்பர் ஆப் சைக்கிள்ஸ் பெர் ரெவலூஷன் நம்பர் ஆப் ரெவலூஷன் பெர் செகண்ட் ஆகும் எனவே இது p n ஆக இருக்கும் அதாவது p என்பது போல் ஜோடியின் எண்ணிக்கை ஆகும் நம்மிடம் 4 போல்ஸ் இருந்தால் அதாவது 2 போல் ஜோடிகளைக் கொண்டிருப்போம் எனவே நம்பர் ஆப் சைக்கிள் பெர் ரெவலூஷன் அது 2 சைக்கிள் பெர் ரெவலூஷன் ஏற்படுத்தும் அது மெக்கானிக்கல் என்பதால் 360 டிகிரி சுழலும் என்றாலும் எலக்ட்ரிக்கல் ரீதியாக இது 2 சைக்கிள் பெர் செகண்ட் ஐ உருவாக்கும் ஏனெனில் நம்மிடம் நான்கு போல்ஸ் இருந்தால் 2 போல் ஜோடிகள் உள்ளன என்று பொருள் நாம் ஒரு எலக்ட்ரிக்கல் பொறியியல் மாணவராக இருந்தால் இரண்டாம் ஆண்டில் எப்போதும் எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் படிப்போம் அந்த நேரத்தில் இவற்றை பற்றி விரிவாகக் கற்றுக்கொள்வோம் ஆனால் இந்த பாடநெறி சில அடிப்படை கருத்துக்களை தருவதற்காக தான் போல் ஜோடிகளின் எண்ணிக்கை இருந்தால் நம்பர் ஆப் சைக்கிள் பெர் ரெவலூஷன் க்கு சமம் இதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவே ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 4 போல் ஜெனரேட்டரை எடுத்துக் கொண்டுள்ளோம் அதன் ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ் f 50 ஹெர்ட்ஸ் ஆகும் பின்னர் n fp ஆகும் ஏனெனில் f n p ஆகும் இந்த சூத்திரத்தை f p n என்றும் எழுதலாம் எனவே n என்பது fp க்கு சமம் மற்றும் f 50 ஹெர்ட்ஸ் மற்றும் அதை 4 போல் ஜெனரேட்டர் என்று அழைக்கலாம் அதாவது p என்பது 2 க்கு சமம் ஏனெனில் இது நான்கு போல் என்றால் 2 ஜோடிகள் என்று பொருள் N மற்றும் S அங்கே இருக்க வேண்டும் எனவே அடிப்படையில் இரண்டு ஜோடிகள் அதாவது 502 ஆகும் இது வினாடிக்கு 25 r p s ரெவலூஷன் பெர் செகண்ட் மேலும் ஒரு நிமிடம் 60 வினாடிக்கு சமமாக இருக்கிறது எனவே இதை 60 ஆல் பெருக்கவும் எனவே இது 1500 r p m ரெவலூஷன் பெர் மினிட் ஆக இருக்கும் அது n ஆக இருக்கும் இது புரிந்தது என்று நம்புவோம் ஏனென்றால் ஏசி சர்க்யூட்ஸ் அல்லது ஆவரேஜ் மதிப்பு மீன் மதிப்பு மற்றும் பிற விஷயங்களுக்கு செல்வதற்கு முன்பு இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் Em sin ω t அல்லது i i M sin ω t என்று நேரடியாக எடுப்பதற்கு பதிலாக ஈ எஃப் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம் இந்த வகையான கருத்தாக்கத்துடன் நான் கொஞ்சம் கொஞ்சமாகத் தொடங்கலாம் அதாவது நமது புரிதல் கொஞ்சம் கொஞ்சமாக நன்கு அறியப்படும் அதனால்தான் நாம் இதை முதலில் தொடங்கினோம் பின்னர் நாம் மீன் மதிப்பு ஆவரேஜ் மதிப்பு ஆகியவற்றிற்கு வருவோம் எனவே இது ஈ எஃப் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்பதையும் லோட் மற்றும் பிற விஷயங்கள் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளன என்பதை பற்றியும் நமக்கு சில புரிதல்களை கொடுக்கும் ஆனால் இவை முதல் ஆண்டு மட்ட வரம்பிற்கு அப்பாற்பட்டது எனவே அதனால்தான் இந்த வரைபடத்தில் இந்த பகுதி தான் லோட் மற்றும் இது இணைக்கப்பட்டுள்ளது நாம் எதையும் குறிப்பிட போவதில்லை ஏனெனில் இந்த கட்டத்தில் நமக்கு லோட் பற்றிய புரிதல் தேவையில்லை சி மெஷின் அல்லது டி சி மோட்டாரை பற்றி படிக்கும்போது நாம் இதே போல் ஒத்த தத்துவத்தை விவாதித்தோம் க்கு எவ்வாறு மாற்றப்படுகிறது என்பதை நாம் பார்க்கலாம் ஏனெனில் ஏ சி அளவு சரியாக உருவாக்கப்படுகிறது எனவே ஏசி சிங்கிள் ஃபேஸ் சர்க்யூட் லிருந்து தொடங்க இது பேஸ் லிருந்து டெப்த் வரை உள்ள இந்த பக்கத்தின் மேல் பக்கம் N மற்றும் இந்த பக்கம் S ஆகும் இது N லிருந்து S க்கு வரும்போது N லிருந்து S க்கு நகரும் ஃப்ளக்ஸ் ஆகும் இந்த வழியில் தான் சைனூசாய்டல் ஈ உருவாக்கப்படுகிறது e Em sin ω t என்று எடுப்பதற்கு பதிலாக புரிந்து கொள்வதற்காக இதை எடுத்துள்ளோம் இப்போது மீன் மதிப்பு அதாவது ஆவரேஜ் அல்லது மீன் ஆவரேஜ் மதிப்பு அல்லது நாம் அழைக்கும் மீன் மதிப்பு மற்றும் ஆர்எம்எஸ் மதிப்பு ஆகியவற்றை தெரிந்து கொள்வோம் ஆல்டர்நெட்டிங் கரண்ட் ன் பயனுள்ள மதிப்பு என்று நாம் அழைக்கலாம் ஏனெனில் அது மாறி மாறி இருப்பதால் அது மைனஸ் மைனஸ் என மாறுகிறது எனவே இது ஆல்டர்நெட்டிங் கரண்ட் அதனால் sin ω t என்பது சிமெட்ரிக்கல் வேவ்பார்ம் ஆக இருக்கும் அது மற்றும் மைனஸ் பக்கங்கள் இரண்டும் ஒன்றுதான் இதன் பரப்பளவை பார்த்தால் பக்கத்திலும் மைனஸ் பக்கத்திலும் ஒரே மாதிரிதான் இருக்கும் இது நேர இடைவெளி என்று அழைப்பதுதான் இது ஆவரேஜ் மீன் மற்றும் சில நேரங்களில் ஆவரேஜ் மதிப்பிற்கான ஆர்எம்எஸ் மீன் மதிப்புக்கு சமமாக இருக்கும் இது ரூட் மீன் ஸ்கொயர் மதிப்பு ஆகும் இது ஒரு ஆல்டர்நெட்டிங் கரண்ட் ன் பயனுள்ள மதிப்பு என்று அழைக்கப்படுகிறது இங்கே நாம் செய்ததைப் புரிந்து கொள்வதற்காக நாம் அதைப் போன்ற ஒரு சைனூசாய்டல் வேவ்பார்ம் ஐ அழைக்கவில்லை நாம் ஏதோ சில வேவ்பார்ம் ஐ எடுத்துள்ளோம் ஆனால் எந்தப் பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் அது சிமெட்ரிக்கல் ஆக இருக்கும் இந்த டைம் பீரியட் T என்றால் அது 0 முதல் T வரை இது நேரம் T2 ஆகும் இது T2 மற்றும் இதை 1 2 3 4 5 6 என்று ஒவ்வொரு செகண்ட் ஆக எடுத்துக் கொள்ளலாம் இது தான் சேம்ப்ளிங் இன்ஸ்டன்ட் எனவே இந்த கட்டத்தில் இது i1 மற்றும் இது I2 இது i3 i4 i5 மற்றும் பல ஆகும் ஒவ்வொரு அளவு அல்லது சேம்ப்ளிங் இன்ஸ்டன்ட் அல்லது ஒவ்வொரு முறையும் இது i1 i2 i3 இது T2 வரை வரும் இதுதான் கரண்ட் வேவ்பார்ம் இதற்கு நாம் பின்னர் வருவோம் ஒரு ஹாஃப் சைக்கிள் ன் ஆவெரேஜ் மதிப்பு அதாவது I ஆவெரேஜ் என்பது i1 I2 i3 மற்றும் in வரை அதாவது i1 I2 i3 மற்றும் in வரை உள்ள அனைத்து மதிப்புகளையும் n ஆல் வகுத்தால் நமக்கு கிடைப்பதாகும் இந்த நேர இடைவெளியை n வரை கருத்தில் கொள்ள வேண்டும் இது உண்மையில் ஆவரேஜ் மதிப்பு ஆகும் வளைவின் கீழ் உள்ள பகுதியை கண்டுபிடிக்க வேண்டும் ஹாஃப் சைக்கிள் ல் மட்டுமே இதை உருவாக்குவோம் ஏனெனில் இது பாசிட்டிவ் பக்கமாகும் இது நெகட்டிவ் பக்கமாகும் இது சிம்மெட்ரிக்கல் ஆகும் முழுமையான சைக்கிள் க்கு ஆவரேஜ் மதிப்பை எடுத்துக் கொண்டால் அது 0 ஆக இருக்கும் ஏனெனில் இது பாசிட்டிவ் பக்கமாகும் இது நெகட்டிவ் பக்கமாகும் இது 0 ஆக மாறும் நாம் அதை செய்ய மாட்டோம் சிம்மெட்ரிக்கல் வேவ்பார்ம் க்கு நாம் ஹாஃப் சைக்கிள் வரை செல்வோம் இது ஒட்டுமொத்தமாக இல்லாமல் T2 வரை மட்டுமே இருக்கும் ஏனெனில் இதிலிருந்து இது 0 ஆக இருக்கும் எனவே அதில் ஆர்வம் இல்லை ஏனெனில் இது ஒரு ஹாஃப் சைக்கிள் கூட இல்லை ஹாஃப் சைக்கிளின் ஆவரேஜ் மதிப்பு ஆகும் ஒரு ஹாஃப் சைக்கிளுக்கு மட்டுமே எழுதப்பட்டுள்ளது இது i1 i2 i3 மற்றும் in வரை ஆகும் இது ஆவரேஜ் மதிப்பு அல்லது இது ஹாஃப் சைக்கிளின் பரப்பளவை உருவாக்குகிறது இதன் பரப்பளவு என்பது ஹாஃப் சைக்கிளின் பரப்பளவை ஹாஃப் சைக்கிளின் பேஸ் நீளத்தால் வகுத்தால் கிடைப்பதாகும் ஹாஃப் சைக்கிளின் பேஸ் நீளம் என்பது T2 ஆகும் எனவே இது தான் நமது T மற்றும் இது தான் பேஸ் T2 ஆகும் அதாவது ஹாஃப் சைக்கிளின் பேஸ் நீளம் பிரிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த I வெளிப்பாடு அறியப்படுகிறது என்றால் 0 முதல் T2 வரை இன்டெக்ரேட் செய்ய முடியும் பின்னர் i dt ஏனெனில் இது i க்கான வெளிப்பாடு ஆகும் ஏதோ சில சைனூசாய்டலை எடுத்துக் கொள்வதற்கு பதிலாக நாம் சிம்மெட்ரிக்கல் வேவ்பார்ம் ஐ எடுத்துக் கொள்கிறோம் இது ஹாஃப் சைக்கிளின் பேஸ் நீளத்தால் வகுக்கப்படுகிறது இது T2 ஆகும் எனவே 1T2 என்பது ஆவரேஜ் மதிப்பு ஆகும் பின்னர் நாம் இதற்கான வெளிப்பாட்டைக் காண்போம் அடுத்தது நாம் ரூட் மீன் ஸ்கொயர் மதிப்பு r m s மதிப்பு அல்லது எபக்ட்டிவ் மதிப்பு இடத்திற்கு வர வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் இந்த பிளாட் i2 என்று வைத்துக் கொள்வோம் இது தான் i மற்றும் i2 ஐ ப்லாட் செய்ய வேண்டும் இது T 2 மற்றும் இது T மற்றும் இதன் தோற்றம் இதுதான் இது i மற்றும் இது i2 இது தான் i2 பிளாட் அதிலிருந்து ரூட் மீன் ஸ்கொயர் மதிப்பைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கும்போது இந்த பகுதி இது பாசிட்டிவ் பக்கமாகும் இது ஸ்கொயர் என்பதால் இது நெகட்டிவ் ஆக இருந்தது எஸ் மதிப்பு ஹாஃப் சைக்கிள் அல்லது முழு சைக்கிள் உருவாக்கினால் அது அதே முடிவை கொடுக்கும் ஏனெனில் இதன் பரப்பளவு மற்றும் அதன் பரப்பளவு ஒன்றுதான் எனவே எப்படியிருந்தாலும் இந்த ஒரே மாதிரியான பகுதி என்பதால் ஹாஃப் சைக்கிள் ஐ மட்டுமே கருத்தில் கொள்வோம் 0 முதல் T2 ஐக் கருத்தில் கொண்டால் இரண்டுமே இதில் அடங்கும் எனவே பொருள் ஒன்றே எனவே ஹாஃப் சைக்கிள் ஐ மட்டுமே கருத்தில் கொள்வோம் R m s மதிப்புக்கு முழு சைக்கிள் ஐ எடுத்துக் கொண்டாலும் அது அதே முடிவை கொடுக்கும் இந்த விஷயத்தில் என்ன நடக்கிறது அதேபோல் இங்கே i1 இல் 1 2 3 4 எனில் இது i12 என்று கணக்கிட முடியும் இது i இது i22 இது i32 என்பது போன்றது இங்கே இது i12 i22 i32 இது ஸ்கொயர் ஆகும் ஏனெனில் இது a2 ஆகும் எந்த மதிப்பு கிடைத்தாலும் இது i12 இது I2 இது 1 இது 2 இது 3 என்று இது T 2 வரை இது போல இருக்கும் மற்றும் இது தான் T எனவே T யின் அடிப்படையில் செல்வதற்கு முன் n மதிப்புகள் இருக்கும் இதுபோன்ற n மதிப்புகள் சரியாக இருந்தால் அது ஆவரேஜ் பரப்பளவில் இருக்கும் அல்லது கரண்டின் ஸ்கொயர் வெப்பமாக்கல் விளைவைப் பொறுத்து இருக்கும் ஏனெனில் டி சி சர்க்யூட் ல் பவர் இழப்பு i2r க்கு சமம் என்று ஆய்வு செய்துள்ளோம் எனவே ரூட் மீன் ஸ்கொயரின் மதிப்பு கரண்டின் வெப்பமூட்டும் விளைவைப் பொறுத்தது நாம் கரண்டின் ஸ்கொயர் இன் அடிப்படையில் எடுத்துக் கொண்டவுடன் i2r என்பது டி சி சர்க்யூட் ல் காணாமல் விடும் ஏசி சர்க்யூட் க்கும் இது பொருந்தும் அதற்கு பின்னர் நாம் வருவோம் எனவே ஆவரேஜ் வெப்பமாக்கல் விளைவு i12 i22 i32 in2 n என்பதற்க்கு ப்ரோபோர்ஷனல் ஆக இருக்கும் நம்மிடம் i12 i22 in2 n உள்ளது இது ஆவரேஜ் வெப்பமூட்டும் விளைவு ஆகும் இது i12 i22 in2 க்கு ப்ரோபோர்ஷனல் ஆக இருக்கும் இப்போது r m s மதிப்பை எவ்வாறு பெறுவோம் என்று பார்க்கலாம் i என்பது ஆல்டர்நெட்டிங் கரண்ட் ல் ஒரு ரெசிஸ்டரால் உருவாக்க செய்த அதே வெப்பத்தை ஏற்படுத்திய நேரடி கரண்ட் மதிப்பாக இருக்கும் நாம் என்ன செய்ய முடியும் என்றால் i2 2 I 2 சமம் i12 i22 in 2 n அல்லது I 2√ i12 i22 in 2 n என்று எழுதலாம் இது மொத்தம் ஸ்கொயர் ரூட் அல்லது இது அடிப்படையில் I2 என்ற வளைவின் பகுதி ஆகும் இந்த வளைவு T2 என்ற நேரத்தில் மட்டுமே மற்றும் இது நேரம் T நாம் ஹாஃப் சைக்கிளை எடுப்போம் ஆகையால் T2 என்பது I2 வளைவின் பரப்பளவு ரூட்டின் கீழ் உள்ள பேஸ் ன் நீளம் இது 0 முதல் T 2 இருக்கும் எனவே இது T2 மைனஸ் 0 எனவே பேஸ் ன் நீளம் ஹாஃப் சைக்கிளில் இருக்கும் அடித்தளத்தின் நீளம் முழு சைக்கிளில் கூட அதே முடிவை கொடுக்கும் ஏனெனில் இந்த பகுதி மற்றும் இது ஒரு சிம்மெட்ரிக்கல் ஆகும் எனவே இது ஒரே பகுதியைக் கொண்டுள்ளது ஒரு ஹாஃப் சைக்கிள் க்கு இது 0 முதல் T2 i2 dt என எழுதப்படலாம் இது சிறிது சிறிதாக இது T2 1T2 0 முதல் T2 i2 dt ஆகும் I யின் மதிப்பு என்ன என்பதை நாம் அறியலாம் இது r m s மதிப்பு ரூட் மீன் ஸ்கொயர் மதிப்பு அல்லது எபக்ட்டிவ் மதிப்பு மற்றும் ஆவரேஜ் மதிப்பு என அழைக்கப்படுகிறது சில நேரங்களில் ஆவரேஜ் மதிப்பை மீன் மதிப்பு என்று அழைக்கிறோம் இதன் பொருள் ஆவரேஜ் க்கு நேரடியாக நாம் ஹாஃப் சைக்கிள் எடுக்கிறோம் ரூட் மீன் ஸ்கொயர் மதிப்புக்கு முதலில் நாம் அதற்கு ஸ்கொயர் எடுக்கிறோம் i2 மற்றும் அதற்கேற்ப அந்த வெப்பமாக்கல் விளைவு கரண்டின் ஸ்கொயர் க்கு ப்ரோபோர்ஷனல் ஆக இருக்கும் இது ஆவரேஜ் வெப்ப விளைவுக்கு I2 ப்ரோபோர்ஷனல் ஆக இருக்கும் i12 I22 in2 n என்று இதை எழுதினால் I √ i12 I22 up to in 2 n இந்த n √I2 வளைவின் பரப்பளவு ஹாஃப் சைக்கிளின் பேஸ் ன் நீளம் ஆகும் இது அடிப்படையில் 2√1T2 ஆகும் இது 0 முதல் T2 i2 dt என ஆகும் இப்போது இந்த ஆவரேஜ் மற்றும் ஒரு சைனூசாய்டல் வோல்டேஜ் அல்லது கரண்ட் ன் ஆர் எஸ் மதிப்புகளுக்கு வருவோம்